இப்போது ஒவ்வொன்றையும் உங்கள் புரிதலுக்காகப் பாருங்கள் நான் அதைச் செய்தேன் நீங்கள் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள மாட்டீர்கள் இந்த அட்டவணையைப் பாருங்கள் 𝑗𝑗 3 போது 𝑁 𝑗𝑗 𝑁 5 𝑘 12 எனவே 𝑒 31 4 3 32 5 3 33 6 3 34 7 𝑒 35 8 இதேபோல் 𝑗𝑗 4 போது 𝑁 𝑗𝑗 𝑁 4 𝑘 12 எனவே 𝑒 41 5 𝑒 42 6 𝑒 43 7 𝑒 44 8 இதேபோல் 𝑗𝑗 5 போது 𝑁 𝑗𝑗 𝑁 3 𝑘 12 எனவே 𝑒 51 6 𝑒 52 7 𝑒 53 8 இதேபோல் நான் உங்களுக்காக உருவாக்கிய அனைத்தும் குழப்பம் ஏற்படாதவாறு 𝑗𝑗 6 போது 𝑁 𝑗𝑗 𝑁 2 𝑘 12 𝑁 அல்லது 𝑘 12 எனவே 𝑒 61 7 𝑒 62 8 இதேபோல் கடைசியாக jj 7 போது 𝑁 𝑗𝑗 𝑁 1 𝑘 12 𝑁 அல்லது 𝑘 1 எனவே 𝑒 71 8 அதாவது இது உண்மையில் உங்கள் 𝑒 𝑗𝑗 𝑘 மேட்ரிக்ஸ் இதை நாங்கள் கணினியில் சரியாகப் படிக்க வேண்டும் நான் உங்களுக்காக மீண்டும் தனித்தனியாக எழுதவில்லை இது உண்மையில் 𝑒 𝑗𝑗 𝑘 அணி கிளைக்கு அப்பால் உள்ள இந்த முனைகள் 𝑗𝑗 இது நீங்கள் கணினிக்கு தர வேண்டிய தரவு இதை நாம் சரியாக 234 படிக்க வேண்டும் இங்கே அது முக்கிய உருவம் அதனால் தான் மிகவும் எளிமையானது ஆனால் நாம் தன்னிச்சையான முனை கூட வேலை செய்யும் போது நீங்கள் ஒரு மொத்த முனை 8 க்கு இடையில் எடுத்துக்கொள்கிறீர்கள் ஆனால் நீங்கள் எளிதாக அடையாளம் காணக்கூடிய எந்த எண்ணை எடுத்தாலும் அந்த கிளை எண்களை இறுதி முனை அனுப்பும் முனை பெறும் கிளைகளுக்கு அப்பால் உள்ள மொத்த முனைகளின் எண்ணிக்கை மற்றும் மொத்த முனைகளின் எண்ணிக்கை வலதுபுறம் உங்கள் முனைகளின் எண்ணிக்கை கிளைக்கு அப்பால் உங்கள் முனை எண்ணிக்கை மற்றும் வலதுபுறத்தில் உள்ள மொத்த முனைக்களின் எண்ணிக்கை ஆகும் எனவே இது உங்கள் 𝑒 𝑗𝑗 𝑘 மேட்ரிக்ஸ் இந்தத் தரவை நீங்கள் கணினியில் சரியாகப் படிக்க வேண்டும் எனவே வரைபடத்தின்படி நீங்கள் எதைச் பிளாட் செய்வீர்கள் ஆனால் இங்கே நீங்கள் எந்த தவறும் செய்யக் கூடாது நான் உங்களிடம் சரியாகச் சொன்ன வழியில் நீங்கள் எளிதாக இந்த வரைபடத்தை உருவாக்கலாம் எனவே எந்த தவறும் தவறு செய்ய எனக்கு வாய்ப்பு இல்லை எனவே அந்த கிளையின் மின்னோட்டம் இவ்வாறு வெளிப்படுத்தப்படலாம் எனவே அந்த கிளை மின்னோட்டம் 𝑗𝑗 இப்போது அது எப்படி வேலை செய்யும் அதாவது கிளைக்காக அதாவது கிளை 1 கிளை 2 க்கு இந்த வெளிப்பாட்டிலிருந்து எல்லாம் கணக்கிடப்படும் ஏனெனில் இந்த 𝑒 𝑗𝑗 𝑘 மேட்ரிக்ஸ் நீங்கள் கணினியில் படிக்கும் வரை நீங்கள் அதை ஒரு தரவாக கணினியில் ஊட்டுகிறீர்கள் இவை அனைத்தும் நீங்கள் அதை ஒரு தரவில் சரியாக வைக்க வேண்டும் எனவே பொதுவாக கிளை நடப்பு இந்த விஷயங்கள் உண்மையில் மிகவும் எளிமையானவை நீங்கள் கணிதத்தைப் பார்த்தால் சிறிது சிறிதாகவும் இந்த விஷயங்கள் உண்மையில் மிகவும் எளிமையானவை என்று உங்களுக்குத் தெரிந்தால் கொஞ்சம் குறியீடாகவும் இருக்கும் 𝑁 𝑗𝑗 ஆனால் தேர்வு நோக்கத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு கால்குலேட்டர் மட்டுமே கை கணக்கீடு வழங்கப்படும் குறியீட்டு கேள்வி இல்லை ஆனால் இதைப் படிக்கும்போது யாராவது இருந்தால் யாராவது குறியீடுகளை எழுதி தீர்வைப் பெற்றால் தரவு எண் தீர்க்கப்படும் அது மிகவும் எளிமையானது மற்றும் நான் உங்களைப் பாராட்டுவேன் எனவே உங்கள் கிளையின் தற்போதைய 𝑗𝑗 வலது கிளையின் மின்னோட்டம் இந்த வெளிப்பாட்டால் வெளிப்படுத்தப்படலாம் இப்போது நாம் ஏன் இந்த தோற்றத்தை கொடுத்துள்ளோம் அதாவது e மேட்ரிக்ஸை வாசித்தவுடன் ஆரம்ப மதிப்புகள் 𝑖 மதிப்புகள் கணக்கிடப்பட்டுள்ளது மின்னழுத்தத்தில் எப்படி வர வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் பின்னர் இந்த எளிய கணிதத்திலிருந்து தானாக கிளை மின்னோட்டத்தை எளிதாக சரியாக கணக்கிட முடியும் இது எப்படி செய்யப்படும் மேலும் விளக்கத்திற்கு நான் அதை மீண்டும் சரியாகச் செய்துள்ளேன் 𝑗𝑗 1 என்று சொல்வது இந்த சமன்பாட்டிலிருந்து 27 𝑗𝑗 1 அதாவது 𝑁 7 மற்றும் இந்த மேட்ரிக்ஸ் ஏற்கனவே நாம் கணினியில் படித்திருக்கிறோம் இந்தத் தரவு இந்த தரவு சரியாக அறியப்படுகிறது உண்மையில் இப்போதெல்லாம் பல மொழிகள் குறியீட்டை எழுதுவதற்கு கிடைக்கின்றன சரியான பல மென்பொருள் தொகுப்புகள் கிடைக்கின்றன ஆனால் நம் காலத்தில் நாம் ஃபோர்ட்ரான் 77 பின்னர் ஃபோர்ட்ரான் 95 மற்றும் அந்த விஷயங்கள் இன்றுவரை எழுதிக் கொண்டிருக்கிறோம் என் வயது இருக்கிறது ஆனால் இன்றுவரை உங்கள் விஷயத்தை எப்படி சரியாக செய்வது என்று எனக்குத் தெரியும் ஆனால் எப்படியும் கேள்வி என்னவென்றால் இப்போதெல்லாம் நீங்கள் குறியீட்டை எழுதினால் பல மொழிகள் c c ப்ளஸ் ப்ளஸ் c ஷார்ப் இருக்கின்றன பல விஷயங்கள் உள்ளன ஆனால் நீங்கள் முதலில் சி பின்னர் சி பிளஸ் பிளஸ் பின்னர் சி ஷார்ப் பல மொழிகள் உள்ளன நீங்கள் விரும்பும் வழியில் நீங்கள் விரும்பும் வழியில் ஆனால் நீங்கள் இதை எப்படியும் டேட்டா முதலில் கொடுக்க வேண்டும் நீங்கள் இந்த டேட்டாவை சரியாக படிக்க வேண்டும் டேட்டா வாசிப்பதும் மிக எளிமையான விஷயம் இப்போதெல்லாம் என் மாணவர் லேப்டாப்பைப் பயன்படுத்தி அவர்கள் என் முன்னால் ஓடும்போது குறியீடு எழுதுவதை நான் பார்த்தேன் சரியான விஷயங்கள் மிகவும் எளிமையானவை இப்போதெல்லாம் குறியீட்டு முறை மிகவும் மாறிவிட்டது எளிமையானது சி சி பிளஸ் பிளஸ் போன்ற சில வித்தியாசமான விஷயங்களை நீங்கள் மட்டுமே கற்க வேண்டும் எப்படியிருந்தாலும் நீங்கள் விரும்பும் வழியில் நீங்கள் ஏதேனும் குறியீட்டு அல்லது ஏதாவது எழுதினால் மற்றும் மின்னஞ்சல் மூலம் மன்றத்தில் போடுவதை விட மின்னஞ்சல் மூலம் எனக்கு முடிவுகளை அனுப்பினால் அந்த உரிமையை நான் மிகவும் பாராட்டுகிறேன் எனவே இப்போது இதன் அர்த்தம் 𝑘 12 7 இப்போதே அதாவது

எனவே 𝑒 11 2 𝑒 12 3 𝑒 12 4 𝑒 14 5 e 16 7 e 17 8 அதாவது நீங்கள் அதை வைத்தால் 𝐼 𝑖 𝑖 𝑖 𝑖 𝑖 𝑖 𝑖 அது வருகிறது இந்த எளிய வெளிப்பாட்டிலிருந்து சரியாகத் தெரியும் எனவே இதற்காக நீங்கள் அதை குறியீட்டில் சரியாக வைக்கலாம் ஏனெனில் 𝑗𝑗 அதாவது நீங்கள் லூப்பிற்கு 2 ஐ வைத்தால் அவ்வளவுதான் 𝑗𝑗 12 𝐿𝑁 மற்றும் 𝑘 12 for solve இல் தீர்க்கவும் எனவே தானியங்கி அது சரியாக எடுக்கும் எனவே இதேபோல் 𝐼 க்காக நான் உங்களுக்காக எழுதியது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்

எனவே அதனால் அதாவது 𝑁 6 நாம் சரியாக பார்த்திருக்கிறோம் மற்றும் 𝑘 12

எனவே 𝑒 21 3 𝑒 22 4 𝑒 23 5 𝑒 24 6 𝑒 25 7 𝑒 6 8 இந்த தரவு அனைத்தும் கணினியில் படித்தது 𝐼 𝑖 𝑖 𝑖 𝑖 𝑖 𝑖 எனவே இது சமன்பாடு 29 என்று கூறுகிறது இதேபோல் 𝑗𝑗 34 for வலது கிளை நீரோட்டங்கள் 𝐼 𝐼 𝐼 𝐿𝑁 இந்த வழக்கில் அது 7 மொத்த முனை 8 ஆகும் எனவே கிளை எண் இந்த வழக்கில் I வழக்கில் இது 7 சரியானது எனவே சமன்பாடு 27 இலிருந்து எளிதாகக் கணக்கிட முடியும் அதாவது இந்த சமன்பாட்டிலிருந்து நாம் எந்த சமன்பாட்டைச் செய்தாலும் சரி இந்த சமன்பாட்டிலிருந்து நீங்கள் மற்றதை கிளைகளும் கணக்கிடலாம் சரி எனவே கிளை மின்னோட்டங்களின் கணக்கீடு காட்டப்பட்டுள்ளது நிச்சயமாக இதை எப்படி செய்வது 𝐼 இன் ஆரம்ப மதிப்புகள் தெரிந்தால் I என்று நீங்கள் அழைக்கும் ஆரம்ப மதிப்புகளை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை நான் உங்களுக்குக் காண்பித்தேன் இப்போது நான் என்ன செய்வேன் 2 அல்காரிதம்கள் விளக்கும் இது முதல் ஒன்று இப்போது நான் என்ன விளக்கினாலும் அல்காரிதம் என்று பார்க்கிறேன் பிறகு நான் பக்க கிளைகளை எடுப்பேன் ஆனால் கேள்வி என்னவென்றால் 2 வெவ்வேறு முறைகளை விளக்கிய பிறகு உதாரணங்கள் இங்கே தீர்ப்பதற்கு இரண்டு உதாரணங்களை எடுத்துக்கொள்வோம் பின்னர் நாம் மின்னழுத்த நிலைத்தன்மை பகுதிக்கு வருவோம் எனவே அல்காரிதம் முதலில் உள்ளது 1 படிக்கிறது அது துணை மின்நிலைய மின்னழுத்தம் அதாவது 𝑉 வரி தரவு மற்றும் அது 𝑟 𝑥 மதிப்புகள் மற்றும் load 𝑄𝐿 வலது என்று ஏற்றும் தரவு ஒரு தட்டையான மின்னழுத்த தொடக்கத்தை 𝑉𝑖 𝑉 1∠0 ° 𝑖 1 2 இப்போது மேட்ரிக்ஸிலிருந்து நீங்கள் 𝑗𝑗 12 க்கான மேட்ரிக்ஸ் 𝑒 𝑗𝑗 𝑘 ஐ உருவாக்குகிறீர்கள் பின்னர் 𝑘 12 𝑁 𝑗𝑗 இங்கே நிரலிலும் நீங்கள் அதை ஒரு யூனிட் சிஸ்டத்திற்கு மாற்றலாம் ஆனால் இங்கே நாம் ஒரு யூனிட்டுக்கு டேட்டாவை எடுத்துக்கொண்டால் ஆனால் எண்களை எடுக்கும் போது யூனிட் மதிப்புகளுக்கு எப்படி மாற்றுவது என்பதை நாங்கள் உங்களுக்குக் காண்பிப்போம் 2 இப்போது நீங்கள் செட் இட்ரேஷன் கவுண்ட்டை 𝐼𝑇 0 என்று சொல்கிறீர்கள் 1 க்கு பதிலாக நான் அதை மறுபடி 0 க்கு சமம் என்று சொல்கிறேன் பிறகு 3 மின்னழுத்த வேறுபாடு அதிகபட்சம் 𝐷𝑉𝑀𝐴𝑋 0 ஐ அமைக்கவும் சமன்பாடு 26 ஐப் பயன்படுத்தி சுமை மின்னோட்டத்தைக் 𝑖𝑝 கணக்கிடுங்கள் 𝑝 23 4 அதன் பிறகு சமன்பாடு 27 ஐப் பயன்படுத்தி கிளை மின்னோட்டத்தைக் கணக்கிடுகிறீர்கள் பிறகு அது முடிந்தவுடன் நாங்கள் காண்பித்தவற்றின் கிளை மின்னோட்டத்தைக் கணக்கிடுங்கள் 5 எனவே கிளை மின்னோட்டம் முடிந்தவுடன் மின்னழுத்த அளவை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை இந்த மின்னழுத்தம் நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் 6 𝑚1 𝐼𝑆𝑗𝑗 அமைக்கவும் 𝑗𝑗 1 மற்றும் 𝑚2 𝐼𝑅𝑗𝑗 என இடவும் சமன்பாடு 8 ஐப் பயன்படுத்தி இறுதி மின்னழுத்தம் 𝑉𝑚2 கணக்கிடுங்கள் முனை 𝑚2 இல் மின்னழுத்தத்தில் முழுமையான மாற்றத்தைக் கணக்கிடுங்கள் 𝐷𝑉𝑚2 𝐴𝐵𝑆𝑉𝑚2 − 𝑉𝑉𝑚2 எனவே இதை என்ன செய்யும் 𝑉𝑉 𝑚2 உண்மையில் இது ஆரம்பத்தில் இங்கு கொடுக்கப்படவில்லை எனவே ஆரம்பத்தில் நீங்கள் இந்த அனைத்து விஷயங்களையும் கருதும் போது ஆரம்ப மதிப்புகள் இவை 7 எனவே இதைச் செய்தவுடன் இப்போது நீங்கள் சரிபார்க்கவும்𝐷𝑉𝑚2 𝐷𝑉𝑀𝐴𝑋 இல்லையா ஏனெனில் ஆரம்பத்தில் நாங்கள் சில 𝐷𝑉𝑀𝐴𝑋 0 ஐ அமைத்துள்ளோம் அது உங்களுடையது 𝐷𝑉𝑚2 𝐷𝑉𝑀𝐴𝑋 𝑠𝑡𝑒𝑝 8 க்குச் சென்றால் நீங்கள் 𝐷𝑉𝑀𝐴𝑋 𝐷𝑉𝑚2 போடுங்கள் இல்லையெனில் 𝑠𝑡𝑒𝑝 9 க்குச் செல்லுங்கள் அதாவது இன்க்ரிமென்ட் கிளை எண் 𝑗𝑗 𝑗𝑗 1 நீங்கள் 𝑗𝑗 1 இலிருந்து தொடங்கி நீங்கள் jj 𝑗𝑗 1 ஐ அதிகரிக்கிறீர்கள் ஆரம்பத்தில் ஒவ்வொரு முறையும் Dv அதிகபட்ச மதிப்பு என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் இருப்பினும் ஆரம்ப மதிப்பு 𝐷𝑉𝑀𝐴𝑋 உங்களுடையது அதை 0 ஆக அமைக்கலாம் நாம் 0 ஐ வலதுபுறமாக அமைத்துள்ளோம் 8 𝐷𝑉𝑀𝐴𝑋 𝐷𝑉𝑚2 9 𝑗𝑗 ≤ 𝐿𝑁 இருக்கும் வரை 𝑗𝑗 𝑗𝑗 1 10 𝑗𝑗 ≤ 𝐿𝑁 படி 6 க்குச் சென்றால் இல்லையெனில் படி 11 க்குச் செல்லவும் ஏனெனில் படி 11 இல் செல்லுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அது 𝐷𝑉𝑀𝐴𝑋 கணக்கிடப்படுகிறது ஒரு காஸ் சீடெல் முறையைப் போலவே நீங்கள் அதிகபட்ச மின்னழுத்த வேறுபாட்டை எடுத்துக்கொள்கிறீர்கள் 11 𝐷𝑉𝑀𝐴𝑋 𝜖 என்றால் படி 14 க்குச் செல்லவும் இங்கே தீர்வு ஒன்றுசேர்ந்தது இல்லையெனில் நீங்கள் படி 12 க்குச் செல்லுங்கள் 12 மறுப்பு எண்ணிக்கை 𝐼𝑇 𝐼𝑇 1 13 நீங்கள் VV𝑚2 𝑉 𝑚2 ஐ அமைத்தீர்கள் ஆரம்பத்தில் இது இதுதான் என்று நாங்கள் கருதினோம் ஆனால் இப்போது நீங்கள் 𝑉𝑉𝑚2 𝑉𝑚2 க்கு 𝑚2 23 n எண்ணிக்கையின் எண்ணிக்கையை அமைக்க வேண்டும் படி 3 க்குச் செல்லவும் 14 தீர்வு ஒன்றிணைந்தது வரி இழப்புகள் வரி ஓட்டங்கள் போன்றவற்றைக் கணக்கிடுங்கள் பிறகு நீங்கள் அழைப்பது படி 12 𝐼𝑇 𝐼𝑇 1 மற்றும் தீர்வு ஒன்று சேர்ந்திருந்தால் பரவாயில்லை இதை அமைக்கவும் இங்கே நீங்கள் அமைக்கும் போது 𝑉𝑉 𝑚2 𝑉 𝑚2 பிறகு உடனடியாக வராது நான் ஒன்றை தவறவிட்டேன் அது உங்கள் படி 3 க்கு செல்கிறது எனவே இந்த வழியில் மற்றும் இல்லையெனில் நீங்கள் இங்கிருந்து அழைத்ததிலிருந்து மறு செய்கை எண்ணிக்கை தொடங்குகிறது ஆனால் இறுதியில் நீங்கள் மீண்டும் படி 3 க்கு வர வேண்டும் ஏனென்றால் மீண்டும் ஆரம்பத்தில் நாங்கள் 𝐷𝑉𝑀𝐴𝑋 0 ஐ தொடங்குவோம் நான் இதை இழக்கிறேன் ஆனால் நான் அதை மீண்டும் சொல்வது செய்வேன் எனவே படி 4 தயவுசெய்து இது 𝜖 𝜖 10−4 ஐ விடக் குறைவாக உள்ளது இந்த மதிப்பு அமைக்கப்பட்டு பின்னர் தீர்வு சரியாகச் சேரும் எனவே இது உண்மையில் நீங்கள் அல்காரிதம் என்று அழைக்கிறீர்கள் எனவே இப்போது பாருங்கள் இங்கே முதல் விஷயம் இல்லை நியூட்டன் ராஃப்சன் சுமை ஓட்ட முறைக்கு நீங்கள் அழைத்ததற்கு உங்களுடைய விஷயங்கள் நடப்பதால் எந்த வழித்தோன்றலும் சம்பந்தப்படவில்லை எந்த வழித்தோன்றலும் சரியாக இல்லை அது நீங்கள் மட்டுமே நாங்கள் செய்யும் நெட்வொர்க்கின் கதிரியக்கத்தை சுரண்டுகிறோம் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் நீங்கள் விநியோக சுமை ஓட்டத்திற்குப் பயன்படுத்தினால் இதுபோன்ற விஷயங்களைச் சரியாகத் தீர்க்க நீங்கள் இணைந்த நியூட்டன் ராப்சன் முறையைப் பயன்படுத்த வேண்டும் விநியோக அமைப்பு பொதுவாக துண்டிக்கப்பட்டு அல்லது வேகமாக துண்டிக்கப்பட்ட சுமை ஓட்டத்திற்கு அது உண்மையில் ஒன்றிணைவதில்லை பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அது வேறுபடுகிறது ஆனால் நீங்கள் இணைந்த நியூட்டன் ராப்சன் முறையைப் பயன்படுத்தினால் அவர்களுக்கு சரியான ஒருங்கிணைப்பு தேவை ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முழு ஜேக்கோபியன் மேட்ரிக்ஸ் இணைக்கப்பட்ட நியூட்டன் ராப்சன் முறை தேவை என்பதை மதிப்பீடு செய்ய வேண்டும் ஆனால் இங்கே நியூட்டன் ராப்சன் முறை எதுவுமில்லை அது வெறுமனே முன்னோக்கி வகை மற்றும் நீங்கள் எளிதாகவலையமைப்பின் ரேடியல் பண்புகளைப் பயன்படுத்துதல் மூலம் எளிதாக இந்த நெட்வொர்க்கை தீர்க்க முடியும் எனவே விஷயங்கள் மிகவும் எளிமையானவை உண்மையில் எதுவும் இல்லை மற்றும் வகுப்பறையின் நோக்கம் இல்லை நான் இதைத் தீர்க்கும்போது இது மிகவும் எளிதானது என்று நாங்கள் கண்டுபிடிப்போம் மேலும் பிரதான தீவன வழக்கிற்கான பிரதான ஊட்டி வழக்குக்காக நீங்கள் இதைப் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்ததாக நீங்கள் இதைப் பொதுமைப்படுத்த வேண்டும் எனவே அதனால்தான் முக்கிய தீவன வழக்கு நீங்கள் எளிதாகக் காணலாம் ஒரே வழிமுறை அனைத்தும் பொதுவான வழக்கிற்கும் பொருந்தும் எனவே பொதுமைப்படுத்தப்பட்ட வழக்கிற்கும் அல்காரிதம் கொடுக்கப்படாது அதே அல்காரிதம் தான் நாம் இதைச் செய்வோம் அதே வழிமுறை ஆனால் இப்போது அந்த பொதுவான வழக்கை சரி பார்ப்போம் இப்போது இது ஒரு வகுப்பறை வகை என்பதால் நான் மிகப் பெரிய விநியோக நெட்வொர்க்கை எடுக்க முடியாது ஆனால் இங்கே நான் 9 முனை விநியோக நெட்வொர்க்கை சரியாக எடுத்துள்ளேன் எனவே இது ஒரு துணை மின்நிலையம் 2 பக்கவாட்டு கிளைகள் எடுக்கப்பட்டன இதைக் கேளுங்கள் இந்த முறையின் எண்ணிக்கையை தன்னிச்சையாக நாங்கள் விளக்கினோம் நீங்கள் எந்த வழியில் முனை எண்ணாக இருந்தாலும் உங்கள் மின் மேட்ரிக்ஸ் தானாகவே முனையிலிருந்து தானாகவே உருவாகும் எனவே இந்த முனை முனை எண்ணுக்கு முறையான வழி இல்லை நீங்கள் எந்த எண்ணை நீங்கள் விரும்பும் வழியில் வைக்கிறீர்கள் 1 முதல் 9 வரை இது 1234 என்று வைத்துக்கொள்ளுங்கள் நான் அதை செய்கிறேன் இது 1 9 இது 2 ஆக இருக்கலாம் இது 5 ஆக இருக்கலாம் இது உங்கள் 4 ஆக இருக்கலாம் நான் விரும்பும் வழி முக்கியமில்லை எனவே நீங்கள் விரும்பும் வழியில் நீங்கள் எண்ணலாம் அது ஒரு பிரச்சனை இல்லை அந்த எண்ணை 1 முதல் 9 க்கு இடையில் பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் அதன் பிறகு நீங்கள் அந்த எண்ணை எங்கு வைத்தாலும் அது ஒரு பொருட்டல்ல ஏனென்றால் உங்களிடம் 9 முனை வலது உள்ளது எனவே இணைப்பிற்கு ஏற்ப இணைப்பு என்பது மட்டும் இல்லை நீங்கள் இந்த e மேட்ரிக்ஸ் மற்றும் e மேட்ரிக்ஸை உருவாக்க வேண்டும் என்பது முக்கியம் இப்போது இது துணை மின்நிலையம் இது உங்கள் 9 முனை பிரச்சனை எனவே இந்த 123456 உண்மையில் இது உண்மையில் 1 முதல் 6 வரை அது ஒரு முக்கிய ஊட்டி என்று அழைக்கப்பட்டால் எங்களிடம் 2 மற்றொரு பக்கவாட்டு கிளையில் இருந்து 2 சுமைகள் மட்டுமே பக்கவாட்டு கிளைகளில் உள்ளன இது வகுப்பறை உடற்பயிற்சி நான் மிகப் பெரிய நெட்வொர்க்கை எடுக்க முடியாது ஒன்றை கொடுக்க முடியாது பிறகு அது மிகவும் விகாரமாக இருக்கும் மற்றும் மற்றொரு பக்கவாட்டு உள்ளது அதன் முனை மட்டுமே ஒரே ஒரு கிளை உள்ளது வலது மற்றும் இது 8 முனைக்கு பதிலாக இது 9 முனை நான் புரிந்துகொள்வது எளிது எனவே இது கிளை 1 அனைத்து அடைப்புக்குறிக்குள் உள்ள அனைத்து சிவப்பு அடையாளங்களும் இவை கிளை எண் 12345 இது உங்கள் 5 பின்னர் கிளை இது கிளை 6 இது உண்மையில் கிளை 6 நான் இங்கு எழுதியுள்ளேன் இது கிளை 7 ஆகும் இது கிளை 8 வலது கிளை மாதிரி நீங்கள் முனை கொடுக்கும் வழியைக் குறிக்கும் விதம் கிளை எண் தானாகக் கொடுக்கப்படும் நாங்கள் தானாகவே தொடர்வோம் ஆனால் குழப்பத்தைத் தவிர்ப்பதால் நீங்கள் தரவை உருவாக்கும் போது கம்ப்யூட்டரை நீங்கள் இது போன்ற வரிசை எண் 1234 இல் பார்ப்பீர்கள் எனவே உங்களது கிளை எண்ணை சரியான முறையில் வைத்து சிறப்பாகச் செய்யலாம் அதனால் அதாவது இது பச்சை நிறம் இவை அனைத்தும் மின்தடை 𝑍1 𝑍2 அதாவது 𝑟1 𝑗𝑥1 𝑟2 𝑗𝑥2 இவை அனைத்தும் எல்லா இடங்களிலும் தடைகள் சுமை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது 𝑖2 சுமை 𝑃𝐿2 𝑗𝑄𝐿2 ஆனால் இங்கே காட்டப்படவில்லை மிகவும் விகாரமாக இருக்கும் ஆனால் நீங்கள் முக்கிய தீவன வழக்கில் நாங்கள் காட்டியுள்ளோம் இங்கே அது 𝑖3 அதாவது 𝑃𝐿3 𝑗𝑄𝐿3 சுமை உள்ளது இதேபோல் 𝑖4 𝑃𝐿4 𝑗𝑄𝐿4 உள்ளது எனவே எல்லா இடங்களிலும் 𝑖9 𝑃𝐿9 𝑗𝑄𝐿9 சுமை உள்ளது எனவே எல்லா இடங்களிலும் சுமை சரியாக உள்ளது ஆனால் காட்டப்படவில்லை ஆனால் நான் பிரதான ஊட்டி வழக்கில் எல்லாம் காட்டப்பட்டுள்ளது கிளை மின்னோட்டத்தின் படி மற்றும் கிளை பின்னொட்டு 𝑖𝐿 ஆனால் நீங்கள் உங்கள் கணித படிவத்தை எழுதும்போது அது அடைப்புக்குறிக்குள் இருக்கும் எனவே இப்போது நீங்கள் இந்த அட்டவணையை முதலில் உருவாக்குங்கள் எனவே இது கிளை எண் உங்களிடம் மொத்த முனை 9 எனவே உங்களிடம் 8 கிளைகள் 12345678 பின்னர் இறுதி முனை அனுப்புதல் இதை சுருக்கமாக நான் செய்தேன் ஏனெனில் இங்கு இடம் பிரச்சனை இந்த பக்கம் இந்த அனுப்புதல் என்றால் முனை 𝑚1 𝐼𝑆 𝑗𝑗 பெறுதல் இறுதி முனை 𝑚2 𝐼𝑅 𝑗𝑗 பெறுதல் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் நீங்கள் கிளை 1 என்று கருதினீர்கள் இது ஒரு கிளை 𝑗𝑗 1 அனுப்பும் முடிவு 1 பெறும் முடிவு 2 இந்த கிளைக்கு அப்பால் எத்தனை முனைகள் உள்ளன அதாவது நான் இந்த கிளைக்கு அப்பால் எண்ணுகிறேன் 8 முனைகள் உள்ளன எனவே நான் 8 ஐ வைக்கிறேன் அந்த முனைகள் என்ன இவை முனை 23456789 இது கிளை 1 க்கு அப்பால் உள்ள முனை இப்போது அடுத்தது கிளை 2 க்கு அப்பால் உள்ள முனைகள் இந்த முனை நீங்கள் கிளை 2 க்கு வரும்போது இவை உண்மையில் திரும்பி வருகின்றன இவை நீங்கள் திரும்பிப் பார்க்கத் தேவையில்லை நீங்கள் முன்னோக்கிப் பக்கத்தைப் பார்க்க வேண்டும் எனவே கிளை 2 க்கு அப்பால் எந்த முனைகள் பார்த்தாலும் 3456 மற்றும் 9 அதனால்தான் நான் பக்க கிளைகளை எடுத்துள்ளேன் எனவே பொதுவாக 345 இந்த கிளைக்கு அப்பால் இவை உள்ளன எனவே இது 34569 ஆகும் எனவே 5 முனைகள் உள்ளன அதனால் தான் 𝑁 𝑗𝑗 𝑁 5 சரி அடுத்து நீங்கள் கிளை 3 க்கு வந்து எத்தனை முனைகள் உள்ளன 456 மற்றும் 9 இவை 4 முனைகள் மற்றும் மொத்தம் உங்கள் மொத்த முனை 4 ஆகும் இதேபோல் நீங்கள் கிளை 4 க்கு வந்தால் அதாவது இந்த கிளை நீங்கள் இந்த கிளைக்கு வந்தால் இந்த கிளைக்கு வந்தால் இந்த கிளைக்கு அப்பால் உள்ள மொத்த எண்ணிக்கை 2 ஏனெனில் 5 மற்றும் 6 எனவே கிளை 4 க்கு வாருங்கள் இங்கு மொத்த எண்ணிக்கை இது 2 மற்றும் அந்த முனைகள் 5 மற்றும் 6 எனவே இது 5 மற்றும் 6 இவை முனைகள் சரியானவை இதேபோல் நீங்கள் கிளை 6 க்கு வந்தால் நீங்கள் இங்கு கிளை 6 க்கு வரும்போது இந்த கிளைக்கு அப்பால் இந்த கிளைக்கு அப்பால் மட்டும் 1 முனை மட்டுமே உள்ளது 6 எனவே 𝑁 𝑗𝑗 1 இது ஒரே ஒரு முனை மற்றும் எந்த முனை அந்த முனை 6 இப்போது நீங்கள் கிளை 6 க்கு வருகிறீர்கள் அதாவது இது கிளை இந்த கிளைக்கு அப்பால் எத்தனை முனைகள் உள்ளன 2 எனவே இது 𝑁 2 இது 2 மற்றும் அந்த முனை 7 மற்றும் 8 என்ன இப்போது கிளை 7 க்கு வருகிறது இது கிளை 7 ஆகும் இந்த கிளைக்கு அப்பால் எந்த முனை உள்ளது முனை 8 உள்ளது எனவே முனை 8 மற்றும் எத்தனை ஒரே ஒரு எனவே இது ஒன்று இதேபோல் நீங்கள் கிளை 8 க்கு வருகிறீர்கள் கிளை 8 என்பது 4 முதல் 9 வரை எனவே 4 முதல் 9 வரை இது ஒரு சரியானது இதோ இந்த கிளைக்கு அப்பால் நீங்கள் அழைப்பது ஒரு முனை மட்டுமே உள்ளது எனவே அது ஒன்று மட்டுமே அந்த முனை எது அந்த முனை 9 அதனால் அது 9 இப்போது இணைப்பு 1 முதல் 2 2 முதல் 3 4 முதல் 5 5 முதல் 6 1 முதல் 2 2 முதல் 3 3 முதல் 4 4 முதல் 5 5 முதல் 6 வலது பிறகு நீங்கள் கிளை 6 க்குள் வரும்போது கவனியுங்கள் அனுப்பும் முனை 2 என்பது பெறுதல் முனை 7 ஆகும் எனவே இது 2 முதல் 7 சரியானது ஏனெனில் இந்த பக்கவாட்டு முனை 2 இலிருந்து வெளிவருகிறது எனவே இந்த கிளையிலிருந்து 7 6 உண்மையில் 2 முதல் 7 மற்றும் 7 பின்னர் 7 முதல் 8 இதேபோல் இந்த கிளை 8 அது வெளிவருகிறது முனையிலிருந்து 4 எனவே 4 முதல் 9 எனவே இங்கே அனுப்பும் முடிவு 4 மற்றும் 𝑚2 9 ஆகும் மேலும் அதையே தானாகப் பயன்படுத்தி உங்கள் மின்னழுத்தத்தையும் நீங்கள் கணக்கிட்டால் உங்கள் தற்போதைய அதே வழியில் கணக்கிட்டால் அது கணக்கிடப்படும் ஆனால் ஒரே விஷயம் நீங்கள் 𝑒 𝑗𝑗 𝑘 மேட்ரிக்ஸைக் கணக்கிட வேண்டும் எனவே இது உண்மையில் உறுப்பு 𝑒 𝑗𝑗 𝑘 அணி வலது எனவே இது உண்மையில் விளக்கத்திற்கான பக்கவாட்டு கிளைகளைக் கொண்ட முக்கிய ஊட்டியாகும் உதாரணமாக நீங்கள் உதாரணமாகப் பார்த்தால் எங்கள் குறிக்கோள் இப்போதுதான் எல்லாம் முன்பு விளக்கப்பட்டது எனவே அனைத்து இணைப்பையும் விளக்க எதுவும் முந்தைய வழிமுறையுடன் பொருந்தாது நீங்கள் மட்டுமே இதை உங்கள் 𝑒 𝑗𝑗 𝑘 மேட்ரிக்ஸை உருவாக்க வேண்டும் மற்றும் இவை 𝑒 𝑗𝑗 𝑘 மேட்ரிக்ஸிற்கான கூறுகள் இவை உறுப்பு உரிமை எடுத்துக்காட்டாக இந்த வழக்கில் மேட்ரிக்ஸ் e𝑗𝑗 𝑘 𝑗𝑗 12 𝐿𝑁 மற்றும் 𝑘 12 𝑁 𝑗𝑗 இந்த வழக்கில் 𝐿𝑁 8 வரையறுக்கவும் ஏனெனில் 9 முனைகள் உள்ளன எனவே கிளைகளின் எண்ணிக்கை 8 மற்றும் 𝑘 12 உதாரணமாக 𝑗𝑗 1 𝑁 𝑗𝑗 8 வலது மற்றும் அதாவது உங்கள் 𝑒 11 2 𝑒 12 3 𝑒 13 4 𝑒 14 5 𝑒 15 6 𝑒 16 7 𝑒 17 8 𝑒 18 9 இதேபோல் jj 2 𝑁 𝑗𝑗 𝑁 5 வலது போது உங்கள் 𝑒 21 3 2 22 4 2 23 5 2 24 6 2 25 9 இந்த வழியில் இந்த உறுப்புகளை நான் உங்களுக்குக் கொடுத்தேன் அதாவது நீங்கள் எளிதாக மேட்ரிக்ஸை உருவாக்கி கணினியில் வாசிக்கலாம்